அனைவருக்கும் வணக்கம் இந்த பாடத்தின் 15 வது விரிவுரைக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன் 15 வது விரிவுரை உறுப்பு அச்சிடலில் நானோ தொழில்நுட்பம் பற்றியது ஆகும் முந்தைய விரிவுரைகளில் செயற்கை திசுக்கள் மற்றும் செயற்கை செல்களை எவ்வாறு உருவாக்குவது என்பதைக் கற்றுக்கொண்டோம் இன்றைய விரிவுரையில் உறுப்பு அச்சிடும் தொழில்நுட்பத்தைப் பயன்படுத்தி செயற்கை உறுப்புகளை எவ்வாறு உருவாக்குவது என்பதை அறியப் போகிறோம் இந்த விரிவுரையில் உறுப்பு அச்சிடுதல் 3 டி அச்சிடும் வகைகள் மற்றும் பல்வேறு 3D பயோ பிரிண்டிங் அணுகுமுறைகள் என்ன என்பதை நாம் அறியப்போகிறோம் உறுப்பு அச்சிடலில் நானோ தொழில்நுட்பத்தின் பங்கு குறித்தும் அறியப்போகிறோம் உறுப்பு அச்சிடுதல் நமக்கு ஏன் தேவை அமெரிக்க உறுப்பு நன்கொடையாளர் வலைத்தளத்தின்படி குறைந்தது 120000 பேர் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சைக்கான காத்திருப்பு பட்டியலில் உள்ளனர் மேலும் ஒவ்வொரு நாளும் குறைந்தது 22 பேர் பொருத்தமான உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை இல்லாததால் தங்கள் உயிரை இழக்கின்றனர் அப்படியானால் உலகம் முழுவதும் பொருத்தமான மாற்று உறுப்பு இல்லாமல் எத்தனை பேர் தங்கள் உயிரை இழப்பார்கள் என்று நீங்கள் சிந்தித்துப் பாருங்கள் இப்போது இந்திய புள்ளிவிவரங்களைப் பார்ப்போம் இந்தியாவில் கிட்டத்தட்ட 1 5 லட்சம் பேருக்கு சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை தேவைப்படுகிறது ஆனால் அவர்களில் 3000 பேர் மட்டுமே அதைப் பெறுகிறார்கள் காத்திருப்போர் பட்டியலில் 90 பேர் உறுப்பு கிடைக்காமல் இறக்கின்றனர் இந்தியாவின் வருடாந்திர கல்லீரல் மாற்றுத் தேவை 25000 ஆகும் ஆனால் நமக்கு சுமார் 800 மட்டுமே கிடைக்கிறது அதில் 70 உயிருள்ள கொடையாளர்கள் மூலமும் மீதமுள்ள 30 சடல நன்கொடை மூலமும் கிடைக்கிறது உயிரியல் மற்றும் 3 டி பிரிண்டிங் தொழில்நுட்பத்தை ஒருங்கிணைப்பதன் மூலம் உறுப்பு அச்சிடுதல் செய்யப்படுகிறது இது ஒரு 3D அச்சுப்பொறி அல்லது ஒரு பயோ பிரிண்டரைப் பயன்படுத்தி ஒரு செயற்கை உறுப்பை உருவாக்கக்கூடிய ஒரு செயல்முறையாகும் உறுப்பு அச்சிடுதல் என்பது வேகமாக வளர்ந்து வரும் கணினி உதவியுடன் 3D அச்சிடும் முன்னோடி தொழில்நுட்பமாகும் இது செல்களை அடுக்கடுக்காக படிய வைத்து பர்ஃப்யூஸ் செய்யப்பட்டு வாஸ்குலரைஸ் செய்யப்பட்டு முதிர வைக்கப்பட்ட உயிருள்ள திசு அல்லது உறுப்பு இந்த உறுப்பு அச்சிடலில் 3 டி பிரிண்டிங் தொழில்நுட்பத்தைப் பயன்படுத்தி செயற்கை உறுப்புகளை அச்சிட உயிர் உள்ள செல்களை மைகளாகப் பயன்படுத்துகிறோம் நாம் 3D சூழலில் ஓர் உறுப்பை அச்சிட்டு முழுமையான செயற்கை உறுப்பை உருவாக்குவோம் உறுப்பு அச்சுப்பொறி திசு பொறியியல் மற்றும் 3 டி அச்சிடுதல் ஆகிய இரண்டு தொழில்நுட்பங்களை உள்ளடக்கியது இது ஒரு சாதாரண அச்சுப்பொறியைப் போன்றது ஆனால் காகிதத்திற்குப் பதிலாக நாம் பெட்ரி தட்டுக்களையும் மைக்கு பதிலாக செல்கள் மற்றும் குறுக்கு இணைப்பாளர்கள் எனப்படும் ரசாயனங்களையும் பயன்படுத்துவோம் இங்கே நாம் நோயாளியின் சொந்த உடலில் இருந்து செல்லை எடுக்கப் போகிறோம் எனவே உறுப்பு நோயெதிர்ப்பு மண்டலத்தால் நிராகரிக்கப் படாது 3 டி அச்சுப்பொறிகளில் 3 வகைகள் உள்ளன முதல் ஒன்று செலக்டிவ் லேசர் சின்தேரிங் ஆகும் இரண்டாவது தெர்மல் இன்க்ஜெட் அச்சுப்பொறி மற்றும் மூன்றாவது பியூஸ்ட் டெபோசிஷன் மாடலிங் ஆகும் 3 டி அச்சுப்பொறிகளின் தேர்வு நீங்கள் பயன்படுத்த விரும்பும் பொருள் மற்றும் தயாரிப்பில் உள்ள அடுக்குகள் எவ்வாறு பிணைக்கப்பட்டுள்ளன என்பதையும் பொறுத்தது முதலில் செலக்டிவ் லேசர் சின்தேரிங் பற்றிப் பார்ப்போம் எஸ் அச்சுப்பொறி புதிய பொருட்களை அச்சிடுவதற்கு தூளாக்கப்பட்ட பொருளை மூலப்பொருளாகப் பயன்படுத்துகிறது லேசர் தூளில் பொருளின் வடிவத்தை வரைந்து அதை ஒன்றாக இணைக்கிறது ஸ்லைடு நேரத்தைப் பார்க்கவும் 0402 அடுத்தது தெர்மல் இன்க்ஜெட் அச்சுப்பொறி இன்க்ஜெட் அச்சிடுதல் என்பது ஒரு தொடாத நுட்பமாகும் இது வெப்ப மின்காந்த அல்லது பைசோ எலக்ட்ரிக் தொழில்நுட்பத்தைப் பயன்படுத்தி மையை சிறிய துளிகளாக டெபாசிட் செய்கிறது மை ஒரு உண்மையான இணைப்பாக இருக்கலாம் அல்லது டிஜிட்டல் ஆணைப்படி அச்சுப்பொறி உறுப்பு அல்லது ஸ்கேப்போல்ட் உருவாக்குவதற்காக சப்ஸ்டிரேட் மீது சேர்க்கப்பட்ட வேறு எந்த பொருளாகவும் இருக்கலாம் மூன்றாவது பியூஸ்ட் டெபோசிஷன் மாடலிங் ஆகும் இங்கே அச்சுப்பொறியின் தலைப்பகுதி இன்க் ஜெட் அச்சுப்பொறியின் தலைப்பகுதி போலவே இருக்கும் ஆனால் தலைப்பகுதி நகரும்போது மைக் பதிலாக சூடான பிளாஸ்டிக் மணிகள் வெளிப்பட்டு பொருட்களை மெல்லிய அடுக்காக உருவாக்குகிறது நாம் 3டி திசுக்களை உயிர் பிரிண்டிங் மூலம் அச்சிடுவதில் உள்ள படிகளைப் பற்றி விவாதிப்போம் நீங்கள் இதயம் அல்லது கல்லீரல் போன்ற ஒரு குறிப்பிட்ட உறுப்பை உருவாக்க விரும்பினால் அந்த உறுப்புகளை பற்றி முழுமையாக அறிந்து கொள்ள எக்ஸ்ரே சிடி ஸ்கேன் அல்லது எம்ஆர்ஐ மூலம் இமேஜிங் செய்ய வேண்டும் பிறகு படத்தின் அடிப்படையில் வடிவமைப்பு அணுகுமுறையை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும் வடிவமைப்பு அணுகுமுறை பயோமிமிக்ரி அல்லது சுய அசெம்பிளி ஆக இருக்கலாம் வடிவமைப்பு அணுகுமுறையை நீங்கள் தேர்வுசெய்ததும் பொருத்தமான பொருளை நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும் நீங்கள் அச்சிட விரும்பும் உறுப்பைப் பொறுத்து எக்ஸ்ட்ரா செல்லுலார் மேட்ரிக்ஸைப் போலவே இருக்கும் செயற்கை பாலிமர்கள் அல்லது இயற்கை பாலிமர்களை நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும் நான்காவது படி செல்களை தேர்ந்தெடுத்தல் செல்கள் வேறுபாடு அடைந்த செல்கள் ஆகவோ அல்லது அது ஸ்டெம் செல்கள் ஆகவோ இருக்கலாம் நீங்கள் செல்களை ஸ்கேபோல்டில் சேர்த்து குறிப்பிட்ட வகை உறுப்பை உருவாக்கலாம் நீங்கள் பொருள் மற்றும் செல் வகையைத் தேர்ந்தெடுத்த உடன் இன்க்ஜெட் அச்சுப்பொறி அல்லது மைக்ரோ எக்ஸ்ட்ரூஷன் அல்லது லேசர் உதவி அச்சுப்பொறிகளைப் பயன்படுத்தி அந்த குறிப்பிட்ட உறுப்பை பயோ அச்சிட வேண்டும் குறிப்பிட்ட உறுப்பு அச்சிடப்பட்ட பிறகு அவை பயோ ரியாக்டரில் வைக்கப்பட்டு முதிர்ச்சியடைய அனுமதிக்கப்படுகிறது வேதியியல் மற்றும் இயந்திரசிக்னல்களின் முன்னிலையில் முதிர்ச்சியடைந்த பிறகு உறுப்பின் செயல்பாடு பரிசோதிக்கப்படும் இறுதியாக அது நோயாளிக்கு மாற்றப்படும் இப்போது இதன் படிகளை விரிவாகப் பார்ப்போம் முதல் படி உறுப்பின் வாஸ்குலர் கட்டமைப்புடன் கூடிய வரைபடத்தை உருவாக்குவதாகும் இரண்டாவது படி ஒரு பயோ பிரிண்டிங் செயல்முறை திட்டத்தை உருவாக்குவதாகும் 3 வது ஒன்று ஸ்டெம் செல்கள் அல்லது வேறுபாடு அடைந்த செல்களை தனிமைப்படுத்துவது 4 வது படி ஸ்டெம் செல்களை குறிப்பிட்ட உறுப்பு செல்களாக வேறுபாடு அடையச்செய்வது 5 வது படிவேறுபாடு அடைந்த உறுப்பு செல்கள் இரத்த நாளங்கள் மற்றும் ஆதரவு ஊடகம் போன்றவற்றை உயிர் மை கலங்கலாக தயார் செய்து அவற்றை அச்சுப்பொறியில் ஏற்றுவது பின்னர் முழுமையான உறுப்பு அச்சிடப்பட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கு முன்னர் ஒரு பயோ ரியாக்டரில் வைக்கப்படுகிறது இவை 3 டி திசுக்கள் அல்லது உறுப்புகளின் உயிர் அச்சிடலில் உள்ள பல்வேறு படிகள் ஆகும் ஸ்லைடு நேரத்தைப் பார்க்கவும் 0659 உறுப்பு அச்சிடுதல் எவ்வாறு செயல்படுகிறது உறுப்பு அச்சிடும் செயல்முறையை 3 தொடர்ச்சியான படிகளாக பிரிக்கலாம் முதல் படி பிரீ ப்ராசசிங் பின்னர் ப்ராசசிங் மூன்றாவது போஸ்ட் பிராசசிங் இந்தப் படி நிலைகளை விரிவாகப் பார்ப்போம் பிரீ பிராசசிங் கட்டத்தில் குறிப்பிட்ட உறுப்பு பயோ இமேஜிங் செய்யப்படுகிறது சிஏடியின் அடிப்படையில் குறிப்பிட்ட உறுப்பின் வரைபடம் உருவாக்கப்படுகிறது இரண்டாவது கட்டத்தில் அதாவது பிராசசிங் போது பயோ மைகள் பயன்படுத்தப்படுகின்றன இங்கே பயோ மையாக செல்களும் பயோ பேப்பராக ஸ்கேபோல்டிங்கும் செயல்படுகின்றன எனவே இந்த பயோ மை மற்றும் பயோ பேப்பரை அடிப்படையாகக் கொண்டு பயோ பிரிண்டரைப் பயன்படுத்தி குறிப்பிட்ட உறுப்பை அச்சிடுவீர்கள் உறுப்பு அச்சிடப்பட்டதும் நீங்கள் செயற்கையாக அச்சிடப்பட்ட இந்த உறுப்பு உண்மையான உறுப்பு போலவே செயல்பட வைக்க ரசாயன அல்லது இயந்திர சிக்னல்களை மெட்டூரோஜன்களாக சேர்ப்பீர்கள் பின்னர் அச்சிடப்பட்ட உறுப்பு பயோ ரியாக்டரில் கண்காணிக்கப்பட்டு அதன் செயல்பாடு மதிப்பீடு செய்யப்படும் இந்த படி போஸ்ட் பிராசசிங் என்று அழைக்கப்படுகிறது படி 1 பிரீ பிராசசிங் பிரீ பிராசசிங்கின் முக்கிய பணி கணினி உதவி கொண்ட வடிவமைப்பு அதாவது சி ஏ டி அல்லது குறிப்பிட்ட உறுப்பின் வடிவமைப்பு இயற்கையான உறுப்பு அல்லது திசுக்களின் டிஜிட்டல் பட புனரமைப்பிலிருந்தோகுறிப்பிட்ட உறுப்பின் எம்ஆர்ஐ அல்லது சிடி ஸ்கேன் பயன்படுத்தி பெறப்பட்ட இமேஜிங் டேட்டாவையோ கொண்டு குறிப்பிட்ட உறுப்பின் வடிவமைப்பை பெறலாம் இந்த கணினி உதவி வடிவமைப்பைப் பயன்படுத்தி குறிப்பிட்ட உறுப்பின் வரைபடத்தை உருவாக்க முடியும் இந்த படி ஒரு ப்ரீ ப்ராசசிங் படி படி 2 ப்ராசசிங் ஆகும் இந்த நிலையில் உண்மையான கணினி உதவியுடன் கூடிய அச்சிடுதல் அல்லது 3d சூழலில் செல்களை அடுக்குவதுதை குறிக்கிறது இங்கே நீங்கள் பயோ பிரிண்டர்களைப் பயன்படுத்தி அந்த குறிப்பிட்ட உறுப்பை அச்சிட முடியும் காகிதத்திற்கு பதிலாக தண்ணீர் நிரப்பப்பட்ட பெட்ரி தட்டுக்களை பயன்படுத்துவோம் அச்சுப்பொறி அச்சிடும் போது குறுக்கு இணைப்பாளர்கள் தண்ணீரை ஜெல் ஓ போன்ற பொருளாக மாற்றுகின்றன இது செல்கள் உள்ளே இருக்க அனுமதிக்கிறது ஒரு தட்டு நிரம்பியதும் அதன் மேல் ஒரு புதிய தட்டு மாற்றப்படுகிறது நீங்கள் விரும்பும் உறுப்பு உருவாக்கப்படும் வரை இந்த முறை மீண்டும் மீண்டும் நிகழ்கிறது உறுப்பு உருவானதும் பெட்ரி தட்டுகள் அகற்றப்படுகின்றன இப்போது உறுப்பு மட்டும் மீதம் இருக்கும் இங்கே ஆதரவாக இருக்கும் பயோகம்பாடிபிள் ஜெல் பயோ பேப்பர் ஆகவும்செல் பயோ மை ஆகவும் செயல்படுகின்றன செல்கள் குறிப்பிட்ட பயோ பேப்பரில் அடுக்கு அடுக்காக அச்சிடப்படும் ஒரு அடுக்கு அச்சிடப்பட்டு முடிந்ததும் மேலும் ஒரு பயோ பேப்பரை வைத்து மீண்டும் செல்கள் அச்சிடப்படும் எனவே இது செல்களை அடுக்கடுக்காக இணைப்பதாகும் அனைத்து செல்களும் ஒன்றாக இணைந்தவுடன் நீங்கள் இந்த பயோ பேப்பரை அகற்றலாம் இங்கே பயோ மை ஸ்பீராய்டுகள் பயோ பேப்பர் ஜெல்லில் அடுக்குகளாக அச்சிடப்படுகின்றன பொருளை உருவாக்க கூடுதல் அடுக்குகளை அச்சிடலாம் செல்களை இணைந்தவுடன் நீங்கள் பயோ ஜெல் அல்லது பயோ பேப்பரை அகற்றலாம் நீங்கள் இறுதியில் உயிருள்ள திசுவைப் பெறுவீர்கள் இதை விரிவாகப் பார்ப்போம் செல்களின் கொத்துக்களை ஒரு வெப்பத்தால் திடமாக கூடிய ஜெல்லில் அடுக்கடுக்காக அச்சிடுவதன் மூலம் உறுப்புகளை உருவாக்கலாம் செல்கள் இணைந்தவுடன் ஜெல்லை குளிர்விப்பதன் மூலம் எளிமையாக அகற்றலாம் எனவேதான் செல்கள் ஒரு தெர்மோ ரிவர்சிபல் ஜெல்லில் அச்சிடப்படுகின்றன இது சூடாக இருக்கும்போது அது ஜெல் வடிவத்தில் இருக்கும் அச்சிட்ட பிறகு அதை குளிர்விப்பதன் மூலம் அகற்றலாம் இது உங்கள் பயோ பேப்பர் பயோ பேப்பரின் மேல் நீங்கள் செல்களை அச்சிடப் போகிறீர்கள் இது அச்சிடப்பட்டதும் நீங்கள் மற்றொரு காகிதத்தை மேலே வைக்கலாம் மற்றும் செல்களின் மற்றொரு அடுக்கை அச்சிடலாம் அனைத்து செல்களையும் அச்சிட்ட பிறகு அவை ஒன்றாக இணைக்கப்படும் அது இணைந்தவுடன் பயோ பேப்பரை குளிர்விப்பதன் மூலம் எளிமையாக அகற்றலாம் சூடான வெப்பநிலையில் இது ஒரு ஜெல்லி போன்ற பொருளை உருவாக்கும் இது ஒரு தெர்மோ ரெஸ்பான்சிபிள் ஜெல் ஆகும் எனவே நீங்கள் அதை குளிர்விக்கும்போது பயோ பேப்பரை எளிதாக அகற்றி இறுதியாக விரும்பிய உறுப்பைப் பெறலாம் உயிர் அச்சுப்பொறிகள் மூன்று முக்கிய கூறுகளைக் கொண்டுள்ளன முதலாவது பயன்படுத்தப்படும் ஹார்ட்வேர் அடுத்தது உயிர் மையின் வகை மற்றும் மூன்றாவது எதன்மீது அச்சிடப்படுகிறதோ அந்தப் பொருள் உயிர் மை என்பது உயிருள்ள செல்களிலிருந்து தயாரிக்கப்படும் ஒரு பொருளாகும் இது ஒரு திரவத்தைப் போலவே செயல்பட்டு விரும்பிய வடிவத்தை அச்சிட அனுமதிக்கிறது உயிர் மை தயாரிக்க ஆராய்ச்சியாளர்கள் செல்களின் ஸ்லரியை உருவாக்குகிறார்கள் அவை ஒரு கார்டிரேஜ்க்குள் ஏற்றப்பட்டு சிறப்பாக வடிவமைக்கப்பட்ட பயோ பிரிண்டரில் செருகப்படுகின்றன இது ஜெல் போன்ற பொருளான உயிர் காகிதத்தில் அச்சிடப்படும் ஸ்லைடு நேரத்தைப் பார்க்கவும் 1252 உயிர்மை நான் ஏற்கனவே சொன்னது போல இவை பயோகம்பாடிபிள் பொருட்களுடன் செல்களை கலப்பதன் மூலம் தயாரிக்கப்படுபவை எடுத்துக்காட்டாக நீங்கள் அச்சிட விரும்பும் உறுப்பின் அடிப்படையில் பொருத்தமான ஹைட்ரோ ஜெல்கள் தேர்ந்தெடுக்கப்படுகின்றன நாம் பயன்படுத்தக்கூடிய சில உயிர் மை பொருட்கள் கொலாஜன் ஆல்ஜினேட் அல்லது ஃபைப்ரின் இந்த பொருட்கள் மிகச் சிறந்த பயோகம்பாடிபிள் பண்பை கொண்டுள்ளன மேலும் அவை செல்கள் மற்றும் வளர்ச்சி காரணிகளை ஒன்றாக இணைக்க முடியும் அவை லேசான நிலைமைகளின் கீழ் தயாரிக்கப்படுகின்றன மேலும் அவை எளிதாக வேதியியல் மாற்றங்களையும் சோல் ஜெல் மாற்றங்களையும் அனுமதிக்கின்றன இவை பயோ பேப்பருக்கு பல்வேறு எடுத்துக்காட்டுகள் அகரோஸ் கொலாஜன் மற்றும் ஜெலட்டின் ஆகியவற்றை அடிப்படையாகக் கொண்டு ஒரு தெர்மோ சென்சிடிவ் பயோ பேப்பரை உருவாக்கலாம் ஹெச்பிஎம்சியை கொண்டு பிஹெச் சென்சிடிவ் பயோ பேப்பரையும் அயோனிக் கிராஸ் லிங்க் மூலம் ஆல்ஜினேட் மற்றும் ஃபோட்டோ பாலிமரைஸ் செய்யக்கூடிய பிஇஜி அடிப்படையிலான அல்லது பிவிஏ அடிப்படையிலான பயோ பேப்பர்களையும் செய்யலாம் இவற்றில் ஃபைப்ரின் ஹைட்ரோ ஜெல் மற்றும் ஆல்ஜினேட் ஹைட்ரோ ஜெல் ஆகியவை பயோ ஃபேப்ரிகேஷனுக்கு மிகச் சிறந்த பொருட்கள் ஆகும் ஃபைப்ரின் ஹைட்ரோ ஜெல் மிகச் சிறந்த செல் இணைப்பு செல் பெருக்கம் மற்றும் செல் வேறுபாடு பண்புகளைக் கொண்டுள்ளது ஆல்ஜினேட் ஹைட்ரோ ஜெல் மிகச் சிறந்த இயந்திர பண்புகளைக் கொண்டுள்ளது மேலும் இது செல்கள் புரதங்கள் மற்றும் வளர்ச்சி காரணிகளை அடுக்குவதற்கு ஏற்ற 3D கட்டமைப்பை ஆதரிக்கிறது பயோ பிரிண்டர்களின் வகைகளைப் பார்ப்போம் இன்க்ஜெட் அச்சுப்பொறிகள் எக்ஸ்ட்ரூஷன் அச்சுப்பொறிகள் மற்றும் லேசர் உதவி பயோ பிரிண்டர்கள் என மூன்று வகைகள் உள்ளன அவற்றைப் பற்றி விரிவாகப் பார்ப்போம் முதலாவது இன்க்ஜெட் அச்சுப்பொறிகள் இவை முக்கியமாக பெரிய அளவிலான பொருட்களை வேகமாக பயோ பிரிண்டிங் செய்ய பயன்படுத்தப்படுகின்றன அவை தேவைக்கேற்ப துளி இன்க்ஜெட் அச்சுப்பொறி என்று அழைக்கப்படுகின்றன ஏனெனில் இந்த அச்சுப்பொறி பொருட்கள் சரியான அளவுகளில் அச்சிடுகின்றன எனவே இது செலவு மற்றும் கழிவுகளை குறைக்கும் இன்க்ஜெட் பயோ பிரிண்டர் வெப்ப இன்க்ஜெட் பயோ பிரிண்டர் மற்றும் பைசோ எலக்ட்ரிக் இன்க்ஜெட் பயோ பிரிண்டர் என இரண்டு வகைகளாக பிரிக்கப்பட்டுள்ளது வெப்ப இன்க்ஜெட் அச்சுப்பொறிகளில் அச்சுத் தலையின் மின்வெப்பம் காற்றழுத்த பல்ஸ்களை உருவாக்குகிறது இது முனையிலிருந்து மை துளிகளை வெளியேற்றுகின்றது அக்காஸ்டிக் அச்சுப்பொறிகள் பைசோ எலக்ட்ரிக் அல்லது அல்ட்ராசவுண்ட் அழுத்தத்தால் உருவாகும் பல்ஸ்களைப் பயன்படுத்துகின்றன அதன் அடிப்படையில் செல்கள் குறிப்பிட்ட உயிர் காகிதத்தில் பதியப்படுகின்றன அடுத்த வகை பயோ பிரிண்டர்கள் எக்ஸ்ட்ரூஷன் பிரிண்டர்கள் எக்ஸ்ட்ரூஷன் அச்சுப்பொறிகள் செல்கள் அடுக்கடுக்காக அச்சிடுகின்றன இது 3 டி பிரிண்டிங் போன்றது மற்றும் இங்கே எக்ஸ்ட்ரூஷன் பிரிண்டர்கள் வெறும் செல்களுடன் கூடுதலாக செல்கள் உட்செலுத்தப்பட்ட ஹைட்ரோ ஜெல்களையும் பயன்படுத்த முடியும் மைக்ரோ எக்ஸ்ட்ரூஷன் பிரிண்டர் நியூமேடிக் அல்லது பிஸ்டன் அல்லது ஸ்க்ரூ டிஸ்பென்சிங் சிஸ்டம் போன்ற மெக்கானிக்கல் அமைப்பை பயன்படுத்தி பொருட்கள் அல்லது செல்களை தொடர்ச்சியான மணிகளாக வெளியேற்றுகிறது மூன்றாவது லேசர் அசிஸ்டட் பயோ பிரிண்டர் இங்கே அச்சுப்பொறி லேசர் ஒளிக்கதிர்களைப் பயன்படுத்தி உயர் தெளிவுத்திறன் திறனுடன் அச்சிடுகிறது ஆனால் இந்த அச்சுப்பொறிகள் சற்று விலை உயர்ந்தவை இவை லேசரை உபயோகப்படுத்தி உறிஞ்சும் தளத்தின் மீது அழுத்தத்தை ஏற்படுத்துகிறது இதன் மூலம் செல் உள்ள பொருளை கலெக்டர் நோக்கி தள்ளுகிறது உயிர் அச்சுப்பொறிகளின் வகைகளின் ஒப்பீட்டைப் பார்ப்போம் நீங்கள் அச்சிட விரும்பும் உறுப்பு மற்றும் பயன்படுத்த வேண்டிய பொருள் ஆகியவற்றைப் பொறுத்து பொருத்தமான உயிர் அச்சுப்பொறியைத் தேர்ந்தெடுக்க வேண்டும் ஒவ்வொரு பயோ பிரிண்டருக்கும் அதற்குரிய நன்மைகள் மற்றும் தீமைகள் உள்ளன எடுத்துக்காட்டாக செல் வையபிலிட்டியை பொறுத்தவரை லேசர் அசிஸ்டட் பயோ பிரிண்டரில் அதிகமாக உள்ளது மற்றும் அச்சிடும் வேகத்தில் மற்ற இரண்டு வகைகளுடன் ஒப்பிடும்போது இன்க்ஜெட் அச்சுப்பொறி மிக வேகமாக இருக்கும் அச்சுப்பொறி செலவைப் பொறுத்தவரை இன்க்ஜெட் அச்சுப்பொறியின் விலை குறைவாகவும் மைக்ரோ எக்ஸ்ட்ரூஷன் விலை நடுத்தர மாகவும் மற்றும் லேசர் உதவி அச்சுப்பொறியின் விலை மிக அதிகமாகவும் இருக்கும் எனவே நீங்கள் அச்சிட விரும்பும் உறுப்பு வகைக்கு ஏற்ப பயோ பிரிண்டரைத் தேர்ந்தெடுக்க வேண்டும் இப்போது பயோ பிரிண்டிங்கிக்கு பொருத்தமான சிறந்த பொருளின் பண்புகளை பார்ப்போம் பயோ பிரிண்டிங்கைப் பயன்படுத்துவதற்கு பொருத்தமான பொருட்களின் தேர்வு ஒரு குறிப்பிட்ட வேலையில் அதன் செயல்திறன் மற்றும் பல அம்சங்களைப் பொறுத்தது முதலாவது அச்சிடும் தன்மை இது பயோ பிரிண்டரால் அந்தப் பொருளை எளிதாக கையாளுவதற்கும் படிய வைப்பதற்கும் தகுந்த பாகுத்தன்மை மற்றும் உருமாற்றவியல் பண்புகளைக் கொண்டிருக்க வேண்டும் அடுத்தது பயோகம்பாடிபிள் தன்மை அச்சிடப்பட்ட உறுப்பு உயிரியல் அமைப்புக்கு இணக்கமாக இருக்க வேண்டும் பயன்படுத்தப்படும் பொருள் எந்தவொரு விரும்பத்தகாத விளைவுகளை அந்த இடத்தில் அல்லது உடல் முழுவதும் தூண்டக்கூடாது மேலும் இது அந்த கட்டமைப்பின் உயிரியல் மற்றும் செயல்பாட்டு கூறுகளுக்கு செயல்பாட்டுடன் கூடிய மற்றும் கட்டுப்படுத்தக்கூடிய பங்களிப்பை வழங்க வேண்டும் அடுத்தது டீகிரடேஷன் கைனடிக்ஸ் பை ப்ராடக்ட்கள் உடைதல் விகிதமும் செல்கள் அவற்றின் சொந்த ஈ எம் உற்பத்தி செய்யும் திறனும் ஒன்றாக இருக்க வேண்டும் ஸ்கேபோல்டு சிதைவதற்கு முன்பு குறிப்பிட்ட செல் அதன் சொந்த எக்ஸ்ட்ரா செல்லுலார் மேட்ரிக்ஸை உருவாக்க வேண்டும் மேலும் சிதைவதால் வெளிப்படும் பொருட்கள் நச்சுத்தன்மையற்றதாக இருக்க வேண்டும் அதாவது இது பயோடீகிரேடபிள் ஆக இருக்க வேண்டும் மற்றும் ஸ்கேபோல்டு சிதைந்த உடன் அது எந்த நச்சுத்தன்மையை கொண்டிருக்கவோ அல்லது உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை தூண்டவோ கூடாது நான்காவது கட்டமைப்பு மற்றும் இயந்திரவியல் பண்புகள் கட்டமைப்பிற்கு தேவையான இயந்திர பண்புகளின் அடிப்படையில் பொருள் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் அவை உறுதியான தெர்மோ பிளாஸ்டிக் பாலிமர் வலிமைக்கான இழைகள் அல்லது மென்மையான செல்லுடன் ஒத்துப் போகக்கூடிய ஹைட்ரோ ஜெல்கள் போன்றவை அச்சிடப் போகும் உறுப்பைப் பொறுத்து நீங்கள் குறிப்பிட்ட பொருளைத் தேர்ந்தெடுக்க வேண்டும் ஐந்தாவது முக்கியமானது பொருள் பயோ மிமிக்ரி பயோ மிமிக்ரிக்கு குறிப்பிட்ட உறுப்பு மற்றும் திசுக்களின் வடிவம் கட்டமைப்பு மற்றும் மைக்ரோ என்விரான்மென்ட் ஆகியவற்றை டூப்ளிகேட் செய்யவேண்டும் பயோ மிமிக்ரி மற்றும் பயோ பிரிண்டிங் பயன் ஒரே மாதிரியான செல்லுலார் மற்றும் எக்ஸ்ட்ரா செல்லுலார் பாகங்களை உருவாக்குவதாகும் எனவே பயோ மிமிக்ரி அணுகுமுறையில் அதே சூழலை நாம் உருவாக்க வேண்டும் மூன்றாவது போஸ்ட் பிராசஸிங் நிலை போஸ்ட் பிராசஸிங் நிலையில் அச்சிடப்பட்ட உறுப்புகளின் பெர்பியூஷன் மற்றும் உறுப்பு முதிர்ச்சி அடைவதற்காக பயோமெக்கானிக்கல் கண்டிஷனிங்கை வேகப் படுத்துதல் ஆகியவை அடங்கும் உறுப்புகளின் பண்புகளை பராமரிக்க இயந்திர மற்றும் வேதியியல் சிமுலேஷன் தேவைப்படும் இந்த சிமுலேஷன் திசுக்களின் மறுவடிவமைப்பு மற்றும் வளர்ச்சியைக் கட்டுப்படுத்த செல்களுக்கு சிக்னல்களை அனுப்பும் பயோ ரியாக்டர் தொழில்நுட்பத்தின் சமீபத்திய முன்னேற்றங்கள் திசுக்களின் விரைவான முதிர்ச்சி திசுக்களின் வாஸ்குலரைசேஷன் மற்றும் உறுப்பு மாற்றத்தை தாங்குதல் போன்றவற்றை மேம்படுத்தி உள்ளன பயோ ரியாக்டர்கள் ஊட்டச்சத்தை வழங்குகின்றன அல்லது மைக்ரோ கிராவிட்டி சூழலை வழங்குகின்றன ஒவ்வொரு வகை பயோ ரியாக்டர்களும் ஒரு குறிப்பிட்ட வகை திசுக்களுக்கு உகந்தவை எடுத்துக்காட்டாக கம்பிரஷன் பயோ ரியாக்டர்கள் குருத்தெலும்பு திசுக்களுக்கு ஏற்றவை இது போஸ்ட் பிராசசிங் நிலைக்கு ஒரு எடுத்துக்காட்டு இங்கு அச்சிடப்பட்ட செயற்கை இதயம் வளர்ந்து வருகிறது போஸ்ட் பிராசசிங் நிலையில் மெட்டூரோஜன்கள் மற்றும் உயிர் கண்காணிப்பு ஆகியவை முக்கியக் கூறுகளாகும் பயோ ரியாக்டரில் செயற்கையாக அச்சிடப்பட்ட உறுப்புகளை வைக்கப் போகிறோம் மெட்டூரோஜன்கள் என்பவை வேதியியல் அல்லது இயந்திர சிக்னல்கள் ஆகும் இவை செயற்கை உறுப்புகளுக்கு உண்மையான சூழலை வழங்கும் உயிர் கண்காணிப்பில் செயற்கையாக அச்சிடப்பட்ட உறுப்புகள் அசல் உறுப்பு போலவே செயல்படுகிறதா என்பதை வளர்சிதை மாற்றம் மூலம் நாம் கண்காணிப்போம் சமீபத்தில் விஞ்ஞானிகள் பேஸ்மேக்கர் க்கு மாற்றாக ஒரு புதிய மின்னணு சவ்வை உருவாக்கியுள்ளனர் அவர்கள் சிலந்தி வலை போன்ற சென்சார்கள் மற்றும் எலக்ட்ரோடுகளின் வலையமைப்பைப் பயன்படுத்தி ஒரு சவ்வை உருவாக்கினார்கள் அது இதயத்தின் மின் செயல்பாட்டை தொடர்ந்து கண்காணிக்கும் எதிர்காலத்தில் இது ஆரோக்கியமான இதயத் துடிப்பை பராமரிக்க மின் அதிர்ச்சிகளை வழங்கக்கூடும் இங்கே ஆராய்ச்சியாளர்கள் கணினி மாடலிங் தொழில்நுட்பத்தைப் பயன்படுத்தி இந்த முன்மாதிரி மென்படலத்தை அச்சிட்டனர் பின்னர் அவர்கள் அதை முயலின் இதயத்தில் பொருத்தி அது சரியாக வேலை செய்கிறதா என்று சோதித்தனர் ஊட்டச்சத்து மற்றும் ஆக்ஸிஜன் நிறைந்த கரைசலில் உடலுக்கு வெளியே உள்ள முயல் இதயத்தில் அது ஒரு உண்மையான இதயத்தைப் போலவே செயல்பட்டுக் கொண்டிருந்தது எதிர்காலத்தில் இது மனித பயன்பாட்டிற்கும் உபயோகமாக இருக்கும் மனித அளவிலான உயிர் அச்சிடப்பட்ட வேறு சில திசுக்களைப் பற்றி பார்ப்போம் முதல் ஒன்று இரு பரிமாண திசு தோல் மற்றும் குருத்தெலும்புகள் ஏற்கனவே வேக் ஃபாரஸ்ட் இன்ஸ்டிடியூட் பார் ரீஜெனரேடிவ் மெடிசினால் இன்ட்ஜெட் பயோ பிரிண்டிங் முறைகளைப் பயன்படுத்தி அச்சிட பட்டுள்ளன இதேபோல் அவர்கள் மைக்ரோ எக்ஸ்ட்ரூஷன் பயோ அச்சிடும் நுட்பத்தைப் பயன்படுத்தி இதய வால்வு மற்றும் மூச்சுக்குழாய் ஆகியவற்றை அச்சிட்டுள்ளனர் லேசர் பயோ பிரிண்டிங் மற்றும் மைக்ரோ எக்ஸ்ட்ரூஷன் பயோ பிரிண்டிங் தொழில்நுட்பத்தைப் பயன்படுத்தி சிறுநீரகம் போன்ற திட உறுப்புகளையும் அச்சிட்டுள்ளனர் 3 டி பயோ அச்சிடப்பட்ட திசுக்களை உருவாக்கும் கால அளவு நீங்கள் அச்சிட விரும்பும் உறுப்பைப் பொறுத்தது இரு பரிமாண திசுக்களுக்கு மிகக் குறைந்த நேரமும் திட உறுப்புகளுக்கு அதிக நேரம் தேவைப்படுகிறது திசுக்களின் சிக்கலான தன்மை அதிகரிக்கும் போதுஅவற்றை உயிர் அச்சிடுதல் மூலம் உருவாக்குவதில் ஏற்படும் சவால்களை சமாளிக்க புதிய அணுகுமுறைகள் தேவைப்படும் 2 டி உறுப்புகள் ஏற்கனவே தயாரிக்கப்பட்டு சோதனை செய்யப்பட்டுள்ளன மேலும் இவை நோயாளிகளுக்கு உறுப்பு மாற்றம் செய்யக்கூடிய புரோடோடைப்களில் ஒன்றாக இருக்கும் அடுத்தது இரத்த நாளங்கள் உள்ளிட்ட வெற்று குழாய்கள் விஞ்ஞானிகள் ஏற்கனவே வெற்று குழாய்களை உருவாக்கியுள்ளனர் அது இப்போது மருத்துவ பரிசோதனைகளில் உள்ளது மூன்றாவது திட உறுப்புகள் இவை மிகவும் சிக்கலானவை எனவே இன்னும் பல சவால்களை குறிப்பாக வாஸ்குலரைசேஷன் மற்றும் நரம்புகளை வழங்குவதில் சமாளிக்க வேண்டி உள்ளன நாம் இதில் உள்ள சவால்கள் என்னவென்று பார்ப்போம் ஆராய்ச்சி குழுக்கள் செயற்கை சிறுநீரகத்தை ஏழு மணி நேரத்தில் அச்சிட்டுள்ளனர் ஆனால் இவை மனிதனில் வேலை செய்யவில்லை அது ஏன் வேலை செய்யவில்லை திசு அடுக்குகளுக்கு இடையில் இரத்த நாளங்களை உருவாக்குவது கடினம் மேலும் பல சிறப்பு செயல்பாடுகளை நகலெடுப்பது கடினம் எனவே இந்த குழு இந்த சிக்கல்களை சமாளிக்க சில புதிய தீர்வுகளை கொண்டு வந்தது செயற்கை உறுப்புகளுக்கான வாஸ்குலர் நெட்வொர்க்கின் வளர்ச்சியை வடிவமைக்க உதவும் சர்க்கரை வார்ப்புருவை அவர்கள் உருவாக்கினர் நெட்வொர்க் அச்சிடப்பட்ட பிறகு செல்கள் செருகப்பட்டு பின்னர் உறுப்புகள் வளரும் பின்னர் சர்க்கரை வார்ப்புரு கரைக்கப்படுகிறது உறுப்பு அச்சிடலில் நானோ தொழில்நுட்பத்தின் பங்கைப் பார்ப்போம் ஜானஸ் போன்ற திசு ஸ்பீராய்டுகளை மைக்ரோஃப்ளூயிடிக்ஸ் பயன்படுத்தி நாம் பயோ ஃபேபிரிகேட் செய்யலாம் ஒரு ஜானஸ் துகள் என்பது ஒரு சிறப்பு வகை நானோ துகள்கள் அவற்றின் மேற்பரப்பு இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட தனித்துவமான இயற்பியல் பண்புகளைக் கொண்டதாகும் இங்கே ஜானஸ் போன்ற ஸ்பீராய்டுகள் காந்த பண்புகளைக் கொண்ட உயிரணுக்களின் கொத்துகள் ஆகும் இந்த துகள்களை காந்த பண்புகளைப் பயன்படுத்தி வெளிப்புற காந்தப்புலத்தின் துணையோடு கூட்டலாம் ஒரு குறிப்பிட்ட வடிவத்தில் கூடியவுடன் இந்த செல்கள் ஒன்றிணைந்து குறிப்பிட்ட உறுப்பு அல்லது குறிப்பிட்ட திசுக்களை உருவாக்கும் துவக்கத்தில் இந்த திசு கோளங்கள் அனைத்தும் காந்தப்புலத்தைப் பயன்படுத்தி கூட்டப் பட்டுள்ளன 14 மணி நேரத்தில் இது நெருக்கமாக வைக்கப்பட்டுள்ள திசு கோளங்களின் இணைப்பின் விளைவாக ஒரு கிளை அமைப்பை உருவாக்குகிறது திசு கோளங்களின் காந்த லேவிடேஷனுக்கான தொழில்நுட்பங்களை எவ்வாறு உருவாக்குவது என்று பார்ப்போம் முதல் அணுகுமுறை என்னவென்றால் காந்தத் துகள்கள் ஒட்டப்பட்ட செல்களை பயன்படுத்துவது இரண்டாவது அணுகுமுறை என்னவென்றால் திசு கோளத்தை காந்த நானோ துகள்கள் கொண்ட ஹைட்ரஜலில் வைப்பது மூன்றாவது அணுகுமுறை திசு கோளத்தை காந்த மைக்ரோ ஸ்கேப்போல்டில் சூழ செய்வது நாம் பூட்டு மற்றும் கொக்கி போன்ற கட்டமைப்புகளை உருவாக்கலாம் மற்றும் பல வகையான லாக்கிபால்களை உருவாக்கலாம் லாக்கிபால்ஸ் என்பது உயிருள்ள திசு கோளங்களை இணைப்பதற்கான இடை பூட்டக்கூடிய மைக்ரோ ஸ்கேப்போல்டு ஆகும் இந்த அணுகுமுறையைப் பயன்படுத்துவதன் மூலம் நாம் வெவ்வேறு வகையான வடிவங்களை உருவாக்க முடியும் இதில் நாம் திசு கோளங்களை ஏற்றலாம் இங்கே நாம் காண்பது காந்த நானோ துகள்கள் கொண்டிருக்கும் லாக்கிபால்களின் பிரிவு காந்த நானோ துகள்கள் சிவப்பு நிறத்தில் உள்ளன இது காந்த மேற்பரப்பு கொண்ட லாக்கிபால் மூன்றாவது காந்த நானோ துகள்களை மேற்பரப்பில் கொண்டுள்ள லாக்கிபால் ரோபோடிக் திசு ஸ்பீராய்டு பயோ ஃபேப்ரிகேட்டரைப் பயன்படுத்தி மைக்ரோ ஸ்கேப்போல்டை அதாவது அகரோஸ் ஹைட்ரஜலில் வடிவமைக்கப்பட்ட லாக்கிபால்களை உருவாக்கலாம் நாம் அதில் செல்களை விதைக்க முடியும் மற்றும் லாக்கிபால்களில் திசு கோளத்தை உருவாக்க முடியும் மருத்துவ ரோபோ பயோ பிரிண்டர்களின் வடிவமைப்பு கூறுகளைப் பார்ப்போம் லாக்கிபால்களை அடிப்படையாகக் கொண்டு நாம் மருத்துவ ரோபோ பயோ பிரிண்டரை உருவாக்கலாம் இது திசு கோள ஹார்வெஸ்டர் ஆகும் இது திசு கோளங்களின் காந்த லேவிடேஷனை அடிப்படையாகக் கொண்டது நாம் இதைப் பயன்படுத்தி மருத்துவ ரோபோ பயோ பிரிண்டரை உருவாக்கலாம் திசு ஸ்பீராய்டுகளை மல்டி வெல்களிலிருந்து எடுத்து காந்த லெவிட்டேஷனைப் பயன்படுத்தி இடமாற்றம் செய்யப்பட்டு உயிருள்ள திசுக்களில் பரவச் செய்யப்படலாம் இது கணினி உதவியால் வடிவமைக்கப்பட்ட மருத்துவ ரோபோ பயோ பிரிண்டரின் நாஸில் ஆகும் இது பல சேனல்களைக் கொண்டுள்ளது அவற்றில் இரண்டு சேனல்கள் ஃபைப்ரினோஜென் மற்றும் த்ரோம்பின் மற்றும் ஒன்று திசு ஸ்பீராய்டுகளுக்கு ஆகும் ஃபைப்ரின் ஹைட்ரஜல் தெளிப்பதை இயக்க அழுத்தம் கொடுக்கப்பட்ட காற்றுக்கு கூடுதல் சேனல் உள்ளது இதேபோல் நாம் சருமத்திற்கு சிறிய அச்சுப்பொறிகளை உருவாக்கலாம் இது உயிருக்கு ஆபத்தான தீக்காயமடைந்த படைவீரர்களுக்கு தோலை ஆன் சைட் அச்சிட உதவும் இங்க் ஜெட் பிரிண்டர் போன்ற கருவியாகும் இங்கே தோல் செல்கள் கிருமி நீக்கம் செய்யப்பட்ட மை கேர்ட்ரேஜ்களில் ஒரு ஆதரவு பொருளுடன் வைக்கப்பட்டுள்ளன அவை காயத்தின் மீது நேரடியாக அச்சிடப்படுகின்றன நானோ தொழில்நுட்பம் மூலம் செயற்கை உறுப்புகளை அச்சிடுவது மட்டுமல்லாமல் திசுக்களைப் பாதுகாக்கவும் முடியும் பொதுவாக உறுப்புகள் 320 ° பாரன்ஹீட்டில் சேமிக்கப்படும் இருப்பினும் உறுப்புகளை நீண்ட நேரம் சேமிக்க முடியாது எடுத்துக்காட்டாக இதயம் அல்லது நுரையீரலை நாம் நான்கு மணி நேரம் மட்டுமே சேமிக்க முடியும் ஏனெனில் அவற்றை சூடேற்ற முயற்சிக்கும்போது அவை சேதமடைகின்றன இதன் காரணமாக 60 க்கும் அதிகமான நன்கொடையாளர்களின் இதயங்கள் மற்றும் நுரையீரல் உறுப்பு மாற்றம் செய்யப்பட முடிவதில்லை ஆனால் இந்த புதிய முறையால் திசுக்களை எந்தவித சேதமும் அசுத்தமும் இல்லாமல் மீண்டும் வெப்பப் படுத்த முடியும் இந்த முறையில் விஞ்ஞானிகள் சிலிக்கா பூசப்பட்ட இரும்பு ஆக்சைடை பயன்படுத்துகின்றனர் இது திசுக்கள் மீது பயன்படுத்தப்பட்டு வெளிப்புற காந்தப்புலம் செயல்படுத்தப்படும் இது நானோ துகள்களை சூடாக்கி திசுக்கள் முழுமைக்குமான சமமான சூட்டை அளிக்கும் இங்கு பணியின் மீது சூடாக்கப்பட்ட கட்டுப்பாட்டு திசுவை ஒப்பிடும்போது நேனோ சூடாக்கப்பட்ட திசுக்களில் சேதத்திற்கான எந்த அறிகுறியும் இல்லை இந்த நானோ துகள்களை செயல்பாட்டின் போது கழுவலாம் மேலும் இது மாசுபடுதலுடன் தொடர்புடைய எந்தவொரு சிக்கலையும் தடுக்கும் இது திசுக்களைப் பாதுகாப்பதற்கு இந்த முறை சாத்தியமானது என்பதை உறுதி செய்கிறது இப்போது உறுப்பு டி செல்லுலரைசேஷன் அணுகுமுறையைப் பார்ப்போம் முழுமையான உறுப்பை அச்சிடுவதற்கு பதிலாக டி செல்லுலரைசேஷன் அணுகுமுறையைப் பயன்படுத்தி நன்கொடையாளரிடமிருந்து உறுப்பை டி செல்லுலரைஸ் செய்யலாம் இந்த அணுகுமுறையை விரிவாகப் பார்ப்போம் இந்த அணுகுமுறை மூலம் நாம் கஸ்டமைஸ்ட் உறுப்பை பெறலாம் எடுத்துக்காட்டாக நீங்கள் ஒரு புதிய இதயத்தை உருவாக்க விரும்பினால் நன்கொடை இதயத்திலிருந்து அனைத்து செல்களையும் நீக்கிவிட்டு புரத ஸ்கேப்போல்டை மட்டுமே விட்டுவிடலாம் பின்னர் நாம் செல்களை ஊசி மூலம் செலுத்தி இந்த இதய ஸ்கேப்போல்டு மீது வளர்க்கலாம் பிறகு நாம் வளர்ச்சி காரணிகள் மற்றும் இயந்திர சிமுலேசன்களை வழங்கி கஸ்டமைஸ்ட்ட்ட இதயத்தை உருவாக்கலாம் முதல் கட்டத்தில் டிடர்ஜென்ட் தமனிக்குள் செலுத்தப்படுகிறது அது இதயத்திற்கு உணவளிக்கும் தமனிகளை நிரப்புகிறது இந்த டிடர்ஜென்ட் இரத்த நாளங்கள் வழியாக பாய்ந்து அனைத்து செல்களையும் கரைக்கிறது செல்கள் அகற்றப்பட்டதும் குறிப்பிட்ட ஸ்கேப்போல்டு மட்டுமே இருக்கும் பின்னர் பிரீகர்சர் செல்களை இரத்த நாளங்களில் செலுத்தலாம் மேலும் இதய தசை பிரீகர்சர் செல்களை தசை இடைவெளிகளில் செலுத்தலாம் இந்த குறிப்பிட்ட ஸ்கேப்போல்டில் நோயாளியின் செல்கள் வளர்ந்தவுடன் அதை பயோரியாக்டருக்கு மாற்றலாம் பயோரியாக்டரில் ஊட்டச்சத்துக்களின் துடிப்பு ஓட்டம் இதயத்தை துடிக்க வைக்கும் மின் தூண்டுதல்களையும் நாம் கொடுத்து இதய தசைகளை தாமாகவே சுருங்க வைக்கமுடியும் பயோரியாக்டருக்குள் இது ஒரு உண்மையான இதயம் போலவே வேலை செய்யும் பயோரியாக்டரில் கண்காணித்த பிறகு அதை நோயாளிக்கு உறுப்பு மாற்றம் செய்யலாம் சமீபத்தில் ஆராய்ச்சியாளர்கள் மேற்கண்ட அணுகுமுறையைப் பயன்படுத்தி ஒரு பசலைக்கீரை இலையில் இதய திசுக்களை வளர்த்துள்ளனர் டிடர்ஜென்டை பயன்படுத்தி டி செல்லுலரைசேஷன் எனப்படும் ஒரு செயல்முறையின் மூலம் கீரை இலையின் தாவர செல்கள் அகற்றப்பட்டு இலையின் வாஸ்குலேச்சர் மட்டும் மீதம் விடப்படுகிறது இந்த டி செல்லுலரைஸ் செய்யப்பட்ட இலைகளின் மேல் செல்கள் வளர்க்கப்பட்டன டி செல்லுலரைஸ் செய்யப்பட்ட கீரை இலையின் வாஸ்குலேச்சரை ஒரு ஸ்கேப்போல்டாகப் பயன்படுத்தி ஆராய்ச்சியாளர்கள் இந்த துடிக்கும் மனித இதய செல்களை வளர்த்துள்ளனர் உறுப்பு அச்சிடுவதன் சில நன்மைகளைப் பார்ப்போம் நோயாளியின் சொந்த செல்களை நாம் எடுக்கப் போகிறோம் எனவே நோயெதிர்ப்பு நிராகரிப்புக்கான வாய்ப்பு நீக்கப்படுகிறது இந்த அணுகுமுறையால் உருவாக்கப்பட்ட உறுப்புகள்முழு இயந்திர மாற்று உறுப்புகள் போல தேய்ந்து போவது அல்லது பராமரிப்பு தேவைப்படுவது கிடையாது மேலும் 3 டி பிரிண்டிங் தொழில்நுட்பம் ஸ்கேப்போல்டுகளின் தேவையை நீக்கும் மேலும் உறுப்பு நன்கொடையாளர் பட்டியலை நாம் நம்பி இருக்க தேவையில்லை மற்றொரு நன்மை என்னவென்றால் கணினி உதவி வடிவமைப்பைப் பயன்படுத்தி ஒரு குறிப்பிட்ட நோயாளிக்கு ஏற்ற கஸ்டமைஸ்ட் உறுப்புகளை உருவாக்கலாம் இப்போது இந்த உறுப்பு அச்சிடும் தொழில்நுட்பங்களில் உள்ள சில சிரமங்களையும் வரம்புகளையும் பார்ப்போம் இதில் மிகக் கடினமான விஷயம் ஒரு உறுப்பில் வாஸ்குலரைசேஷனை அச்சிடுவது ஆகும் எனவே உறுப்பின் சீரான ரத்த ஓட்டம் ஒரு மிகப்பெரிய தடையாகும் உறுப்புகளின் ஆயுட்காலம் சில நிமிடங்கள் முதல் நாட்கள் வரை என மிகவும் குறைவாகவே உள்ளது எனவே உறுப்புகள் நோயாளிக்கு இடமாற்றம் செய்யப்படுவதற்கு முன்னர் அவற்றின் ஆயுளைப் பற்றி ஆய்வு செய்ய வேண்டும் சில உறுப்புகள் இயக்கம் சேமிப்பு மற்றும் வடிகட்டுதலுக்கு அப்பால் மேம்பட்ட செயல்பாடுகளைக் கொண்டுள்ளன எடுத்துக்காட்டாக கல்லீரலின் மீளுருவாக்கம் செய்யும் திறன் ஆய்வகத்தில் செய்யப்பட்ட உறுப்புகளில் இல்லை எதிர்கால குறிக்கோள்கள் இன்னும் சிறிய விவரங்களை அச்சிடக்கூடிய அதிக நுணுக்கமான அச்சுப்பொறிகளை உருவாக்குவதாகும் இதனால் உறுப்புகளுக்கு ஒரு தனி வாஸ்குலர் அமைப்பை உருவாக்க வேண்டிய அவசியம் இருக்காது மேலும் இது செயற்கையாக அச்சிடப்பட்ட உறுப்புகளின் ஆயுட் காலத்தை அதிகரிக்கும் இந்த தொழில்நுட்பம் அதிகமான மக்களுக்கு கிடைக்கும் வகையில் இதன் விலையை நாம் குறைக்க வேண்டும் இறுதியாக இந்த விரிவுரையில் உறுப்பு அச்சிடுதல் என்றால் என்ன 3 டி பிரிண்டிங் வகைகள் என்ன என்பதையும் பல்வேறு 3D பயோ பிரிண்டிங் அணுகுமுறைகளையும் நாம் கற்றுக்கொண்டோம் உறுப்பு டி செல்லுலரைசேஷன் அணுகுமுறை மற்றும் உறுப்பு அச்சிடலில் நானோ தொழில்நுட்பத்தின் பங்கு பற்றியும் விவாதித்தோம் எனது விரிவுரையை நான் இத்தோடு முடிக்கிறேன் இந்த விரிவுரையைக் கேட்ட அனைவருக்கும் நன்றி மற்றொரு சுவாரசியமான விரிவுரையில் உங்களை நான் சந்திக்கிறேன்